கடைசி வகுப்பில் மெசேஜ் பாஸ்ஸிங் பின்னர் ஷேர்ட் மெமரி போன்ற இன்டெர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் பற்றி விவாதித்தோம் இந்த பைப்புகள் மற்றும் அனைத்தும் கிடைத்தன மேலும் தொடர்வதற்கு முன் மெயின் மெமரியில் ஏற்றும்போது ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் என்பதை முன்னிலைப்படுத்த விரும்புகிறோம் இங்கே ஒரு மாதிரி C குறியீட்டைப் பெற்றுள்ளோம் அங்கு x மற்றும் y போன்ற குளோபல் வேரியபில்கள் மற்றும் x மற்றும் Y க்கு இடையில் சிலவற்றைப் பெற்றுள்ளோம் என்பதைக் காண்கிறோம் x துவக்கப்படாதது அதேசமயம் y என்பது 15 க்கு துவக்கப்பட்டது மற்றும் சில ஆர்குயுமெண்ட்ஸ் argc மற்றும் charagrv ஐ அனுப்பிய ஒரு முக்கிய ப்ரோக்ராமை பெற்றுள்ளோம் எனவே argc மற்றும் agrv இந்த இரண்டு அளவுருக்கள் அனுப்பப்படுகின்றன முக்கிய நிரலுக்குள் இந்த லோக்கல் வேரியபில் மதிப்புகள் கிடைத்துள்ளன இந்த மதிப்புகளில் ஒரு இன்டிஜெர் பாய்ண்டர் மற்றும் ஒரு இன்டிஜெர் குறியீட்டில் இதைப் பெற்றுள்ளோம் முதலில் malloc செயல்பாடுகளைச் செய்கிறோம் எனவே இது mallocஐ அழைக்கிறது இது இந்த malloc இல் அது இன்டிஜெர் அளவை 5 ஆக மாற்றுகிறது இது 5 இன்டிஜெருக்கு இடத்தைத் தருகிறது பின்னர் அந்த புள்ளி தரும் பாய்ண்டர் மதிப்புகள் வேரியபிலில் சேமிக்கப்படும் பின்னர் ஒரு for loop இல் இந்த மதிப்புகளை i க்கு துவக்குகிறோம் i க்கு சமமான மதிப்புகள் வேரியபில் மதிப்புகளை துவக்கி பின்னர் 0 ஐத் தருகிறது இப்போது இந்த திட்டத்தின் அர்த்தத்தைப் புரிந்து கொள்வதே நோக்கம் அல்ல மாறாக இந்த நிரல் எப்படி இருக்கும் என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் மெயின் மெமரியில் ஏற்றப்பட்ட எந்தவொரு நிரலும் தெரியும் இது குறைந்தது மூன்று பிரிவுகளைக் கொண்டிருப்பதாகக் கருதலாம் குறியீடு பிரிவு டேட்டா பிரிவு மற்றும் ஸ்டாக் பிரிவு எனவே இதை முன்பு விவாதித்தோம் இப்போது எப்படி இருக்கிறார்கள் எனவே இந்த தளவமைப்பைப் பார்த்தால் இந்த அட்ரஷிலிருந்து ப்ரோக்ராம் ஏற்றப்பட்டால் இது போன்ற மிக உயர்ந்த மெமரி அட்ரஷை நோக்கி செல்கிறது இந்த பிராந்தியத்தில் ப்ரோக்ராம் ஏற்றப்பட்டிருந்தால் இந்த நினைவக இருப்பிடங்களின் கீழ் பகுதி ப்ரோக்ராமின் உரை ஏற்றப்படும் இந்த ப்ரோக்ராம் ஒரு கம்பைலர் வழியாக செல்லும் போது அது சில இயந்திர குறியீட்டை உருவாக்கும் மேலும் இயந்திர குறியீடு ஏற்றப்படும் இந்த உரை பகுதியில் நகலெடுக்கப்படும் இருப்பினும் இது அடிப்படையில் இந்த பகுதிக்கு ஒத்த பகுதியாகும் இதற்கு சமமான மதிப்புகள் இந்த ப்ரோக்ராம் இயக்கத் தொடங்கும் போது என்ன செய்ய வேண்டும் ஒரு C ப்ரோக்ராம் இயக்கத் தொடங்கும் போது கட்டுப்பாடு செயல்பாட்டு முக்கிய இயக்கத்தின் முதல் இயங்கக்கூடிய அறிக்கைக்கு மாற்றப்படும் என்பது தெரியும் இது பிரதானத்தின் முதல் இயங்கக்கூடிய அறிக்கையாகும் இதுதான் கட்டுப்பாடு இங்கே மாற்றப்படும் இப்போது வேரியபில்கள் தவிர முக்கிய நினைவகத்தில் வேரியபில்கள் தங்கியிருக்கும் சில இடங்கள் தேவை பின்னர் இந்த குளோபல் வேரியபில்கள் x மற்றும் y ஐப் பெற்றுள்ளோம் அவை டேட்டா பிரிவில் வைக்கப்படுகின்றன எனவே இந்த முழு பகுதியும் டேட்டாப் பிரிவாகும் அதேசமயம் முந்தைய பகுதியும் இந்த பகுதிகளும் குறியீடு பிரிவுக்கு ஒத்திருக்கிறது குறியீடு பிரிவு கிடைத்துள்ளது மற்றும் டேட்டா பிரிவு லும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதன் ஒரு பகுதியை துவக்கப்படாத டேட்டாவை வைத்திருக்கிறோம் மற்றொரு பகுதியில் துவக்கப்பட்ட டேட்டாவை வைத்திருக்கிறோம் x போன்ற துவக்கப்படாத டேட்டா இது துவக்கப்படாத டேட்டாகளுக்குச் செல்லும் ஏனெனில் இது துவக்கப்படாதது மற்றும் துவக்கப்பட்ட டேட்டா இது y ஆக இருக்கும் இங்கு சிறிது இடம் ஒதுக்கப்படும் குளோபல் வேரியபில்கள் மற்றும் அவற்றின் வகைகள் அளவு தேவைகள் போன்றவற்றைப் பொறுத்து இந்த டேட்டா பிரிவின் அளவு என்னவாக இருக்கும் மேலும் இந்த துவக்கப்பட்ட டேட்டா மற்றும் துவக்கப்படாத டேட்டா பிரிவின் அளவு ஆகியவற்றைப் பொறுத்தது எனவே இது வேரியபிலைப் பொறுத்தது சில அமைப்புகள் இந்த பிரிவுகளின் அளவிற்கு ஒரு வரம்பை வைக்கக்கூடும் சில பிரிவுகள் வேறு சில ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் அவை எந்த வரம்பையும் வைக்கக்கூடாது இது அமைப்புக்கு அமைப்பு மாறுபடும் அதன்பிறகு முக்கியமாக செயல்பாடுகளைப் பார்க்க வேண்டும் ஒரு செயல்பாடு மற்றும் அதற்குள் இந்த லோக்கல் வேரியபில் மதிப்புகள் கிடைத்துள்ளன அவை ஸ்டாக் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன டேட்டா மற்றும் இந்த குவியல் மற்றும் ஸ்டாக்கள் அவை நினைவகத்தின் அதே பகுதியில் ஒதுக்கப்படுகின்றன ஆனால் அவை எதிர் திசையில் வளர்கின்றன எனவே இந்த முழு நினைவக இடமும் குவியல் பிளஸ் ஸ்டாக் வைக்க ஒதுக்கப்பட்டுள்ளது ஸ்டாக்குகள் மிக உயர்ந்த அட்ரஷிலிருந்து வளரத் தொடங்குகின்றன குவியல் மிகக் குறைந்த அட்ரஷிலிருந்து வளரத் தொடங்குகிறது அவை எதிர் திசையில் வளர்கின்றன ப்ரோக்ராம் ஸ்டேக் இடத்தை அதிகமாகப் பயன்படுத்தினால் மறுபுறம் ஒரு ப்ரோக்ராம் செயல்பாட்டு அழைப்புகளை குறைவாக செய்தால் ஆனால் அதிகமான டைனமிக் ஒதுக்கீடு செய்தால் அவை குவியல் இடத்தில் ஒதுக்கப்படும் ஸ்டாக் மற்றும் குவியல் ஒரே மெமரி பிளாக்கின் எதிர் முனைகளில் வைக்கப்பட்டு அவை அப்படியே வளர்கின்றன எனவே இந்த விஷயத்தில் இந்த பிரதான நிரலுக்கு இந்த லோக்கல் வேரியபில் மதிப்புகள் கிடைத்திருப்பதை காண்கிறீர்கள் அவை இந்த ஸ்டாக் பிரிவில் இடம் ஒதுக்கப்படுகின்றன அதேசமயம் இந்த குறிப்பிட்ட malloc செயல்பாடு என்று அழைக்கப்படும் போது கணினி என்ன செய்கிறது இது நிரலுக்கு சில டைனமிக் இடத்தை ஒதுக்க முயற்சிக்கிறது இங்கே 5 இன்டிஜெருக்கு சமமான இடத்தைக் கேட்கிறேன் இந்த ஸ்டாக் பிளஸ் குவியல் பிரிவில் இடம் கிடைத்திருந்தால் கணினி என்ன செய்யும் இது 5 நினைவக இடங்களை ஒதுக்கும் இவை 5 நினைவக இடங்கள் என்று சொன்னால் இந்த 5 நினைவக இடங்கள் ஒதுக்கப்படும் மேலும் இந்த மதிப்புகள் வேரியபிலுக்கு அந்த பாய்ண்டர் வழங்கப்படும் பின்னர் அது குவியலில் ஒதுக்கப்படும் எனவே இந்த ஸ்டாக் மற்றும் குவியல் அவை எதிர் திசையில் வளர்கின்றன இப்போது ஒரு நிரல் செய்வது ஒரு சுழல்நிலை நிரலாக இருந்தால் என்ன நடக்கும் இது சுழல்நிலை அழைப்புகள் எனப்படும் அதிகமான செயல்பாடுகளைக் கொண்டிருக்கும் இந்த ஸ்டாக் பிரிவு கணிசமாக வளரும் மறுபுறம் ஒரு நிரல் இணைக்கப்பட்ட பட்டியல் வகை நிரல் போன்ற இந்த இயக்கவியல் சேமிப்பக பயன்பாட்டை அதிகம் பெற்றிருந்தால் இந்த குவியல் பிரிவு கணிசமாக வளரும் அது எதுவாக இருந்தாலும் இப்போது இந்த வேரியபில்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன பின்னர் இந்த argc agrv அவை உண்மையில் முழு நிரலுக்கான சில அளவுருக்களுக்கானவை மேலும் அவை அசல் இடத்திற்கு மேல் இருக்கும் சில இடங்களை ஒதுக்குகின்றன ஏனெனில் வேறு சில நிரல்கள் எந்த நிரல் இதை அழைக்கிறது அவர்கள் இந்த argc agrv ஐ வழங்குவார்கள் சில நேரங்களில் இதுவும் இந்த அளவுருக்களின் உள்ளூர் மாறுபாடாகும் இது முக்கிய வழக்கத்திற்கு அனுப்பப்படுகிறது எனவே இது உண்மையில் செயல்பாட்டுக்கான இந்த ஸ்டாக்கின் ஒரு பகுதியாகும் என்று கூறலாம் இந்த ஸ்டாக்கையும் இந்த விஷயத்தையும் இங்கிருந்து தொடங்க வேண்டும் அந்த argc மற்றும் agrv ஐ சேர்க்க வேண்டும் அவை அளவுருக்கள் அவை ஸ்டாக்கிலும் உருவாக்கப்படுகின்றன கம்பைலர் வடிவமைப்பு படிப்புகளை அறிந்திருந்தால் செயல்படுத்தும் பதிவு என்று ஒன்று இருப்பதை அறிவீர்கள் ஒரு நடைமுறைகள் அழைக்கப்படும் போது அது கணினியை உருவாக்குகிறது இது சில செயல்படுத்தும் பதிவையும் உருவாக்குகிறது இது அனுப்பப்பட்ட அளவுருக்கள் உருவாக்கப்பட்ட லோக்கல் வேரியபில்கள் மற்றும் எல்லாவற்றையும் மற்றும் அழைப்பு வரும்போதெல்லாம் தகவல்களை வைத்திருக்கிறது செயல்படுத்தும் பதிவு அந்த ஸ்டாக்கில் தள்ளப்படுகிறது எனவே இந்த argc agrv மதிப்புகள் மற்றும் i என்று கூறலாம் அவை செயல்பாட்டுக்கு ஒரு செயல்படுத்தும் பதிவாக இருக்கும் ஸ்டாக்கில் வைக்கப்படும் மற்றும் கணினி விருப்பம் மற்றும் செயல்பாடு அப்படியே தொடங்கும் மேலும் இது முடிந்ததும் இந்த முழு விஷயமும் இந்த ஸ்டாக்கிலிருந்து வெளியேறும் அது வெளியே சென்று பின்னர் ஸ்டாக்கு உள்ளடக்கம் ஒத்ததாக இருக்கும் முந்தைய இடத்தில் இருந்தபடி இது அழைக்கப்பட்டது இந்த செயல்படுத்தல் பதிவு மற்றும் அனைத்தையும் பற்றிய விவரங்களுக்கு சில கம்பைலர் வடிவமைப்பு புத்தகங்களைப் பார்க்குமாறு பரிந்துரைக்கிறேன் மேலும் இந்த வேரியபில்கள் எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றன என்பது போன்ற சிறந்த யோசனையைப் பெறுவீர்கள் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வடிவமைப்பாளர் இந்த செயலாக்க பதிவை உருவாக்கக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை வழங்க வேண்டும் அவற்றை ஸ்டாக் முதலியவற்றில் வைக்கலாம் எனவே இது OS வடிவமைப்பாளரின் கடமை இதன் மூலம் செயல்முறை குறித்த இந்த விவாதத்தின் முடிவுக்கு வருகிறோம் ஒரு செயல்முறை என்பது செயல்பாட்டின் கீழ் உள்ள ஒரு நிரலாகும் ஒரு நிரல் இது டிஸ்க்கில் வசிக்கும் ஒரு நிலையான ஐட்டம் என்று சொல்ல வேண்டும் பின்னர் செயல்படுத்தும்போது அது ஒரு செயல்முறையாக மாறுகிறது ஒவ்வொரு செயலாக்கத்திற்கும் ஒரு செயல்முறை கட்டுப்பாட்டுத் தொகுதி கிடைத்துள்ளது இது செயல்முறை குறித்த அனைத்து தகவல்களையும் அடையாளங்காட்டி அல்லது அடையாளத்துடன் தொடங்கி அதன் உரிமை மற்றும் எல்லாவற்றையும் CPU பதிவு மதிப்புகள் போன்ற தேவைப்படும் சூழல் வரை வைத்திருக்கிறது பின்னர் இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் பின்னர் இந்த நினைவகம் வரம்புகள் பின்னர் இந்த செடியூலிங் தொடர்பான அளவுருக்கள் நேரம் CPU பயன்பாடு டிஸ்க் பயன்பாடு நினைவக பயன்பாடு ஆகும் இப்போது செயல்முறை நிரலை பயனர் கொடுத்திருக்கும்போது அதன் செயல்பாட்டில் பல்வேறு ஸ்டேட் வழியாக அந்த செயல்முறை செல்கிறது இது ஒரு புதிய செயல்முறையை உருவாக்குகிறது செயல்முறையின் நிலை புதியது நிரல் மெயின் மெமரியில் ஏற்றப்பட்ட பிறகு அல்லது செயல்முறை மெயின் மெமரியில் ஏற்றப்பட்ட பிறகு அது CPU ஐப் பெற்றால் இப்போது அதை இயக்கத் தொடங்கலாம் சிறிது நேரத்திற்குப் பிறகு செடியூலர் செயலாக்கத்திற்கான செயல்முறையைத் தேர்ந்தெடுப்பார் அது ரன்னிங் ஸ்டேட்டிற்கு செல்கிறது மேலும் இயங்கும் போது சில சூழ்நிலைகளுக்குப் பிறகு இந்த செயல்முறைக்கு சில IO செயல்பாடு தேவைப்படலாம் அல்லது ஒரு செயல்முறை போன்ற சில நிகழ்வுகளுக்காகக் காத்திருப்பது ஒரு சைல்ட் செயல்முறையை உருவாக்கியிருக்கலாம் மேலும் இந்த செயல்முறை இப்போது சைல்ட் முடிவடையும் வரை காத்திருக்க விரும்புகிறது அந்த வழியில் சில உள்ளீட்டு வெளியீட்டு செயல்பாடு அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்விற்காக காத்திருக்கும் ஒரு தடுக்கப்பட்ட நிலைக்கு இந்த செயல்முறை வைக்கப்படலாம் அல்லது ஒரு வேளை அந்த செயல்முறை ஒரு சிறிய டைம் குவாண்டத்திற்கு CPU வழங்கப்படுகிறது டைம் குவாண்டம் காலாவதியான பிறகு ரன்னிங் ஸ்டேட்டிலிருந்து செயல்முறை மீண்டும் எடுக்கப்பட்டு அதை மீண்டும் ரெடி ஸ்டேட்டில் வைக்கப்படுகிறது எனவே மற்றொரு செயல்முறைக்கு வாய்ப்பு செயல்படுத்தப்படுகிறது ரன்னிங் ஸ்டேட்டிலிருந்து இந்த செயல்முறை வெயிட்டிங் ஸ்டேட்டிற்குச் செல்லலாம் அல்லது அது தடுக்கப்பட்ட நிலைக்குச் செல்லலாம் மேலும் CPU இல் இயக்கும் போது ஒரு செயல்முறையும் நிறுத்தப்படலாம் ஏனெனில் அதன் செயலாக்கம் முடிந்துவிட்டது இது நிறுத்தப்பட்டது என்று அழைக்கப்படும் ஒரு நிலைக்குச் செல்கிறது ஏனெனில் இதை உருவாக்கிய பேரெண்ட் செயல்முறை இது உருவாக்கிய முந்தைய செயல்முறையின் விளைவு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கும் இந்த செயல்முறையை வெற்றிகரமாக முடிப்பது மற்றும் அனைத்தையும் பற்றி அது ஆர்வமாக இருக்கலாம் செயல்பாட்டின் இந்த வெளியேறும் குறியீடு முக்கியமானது எனவே ரெடி கியூவில் அது CPU ஐப் பெறக் காத்திருக்கும் அனைத்து தயாராக செயல்முறைகளையும் கொண்டுள்ளது என்பதைக் கண்டோம் ஒரு பேரெண்ட் செயல்முறை பல சைல்ட் செயல்முறைகளை உருவாக்கக்கூடும் இதனால் செயல்முறைகளுக்கு இடையில் பேரெண்ட் சைல்ட் உறவு இருக்கும் நிச்சயமாக செயல்முறைகளுக்கு சிங்க்கரனைசேஷன் மற்றும் தகவல்தொடர்பு தேவை இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் ஒரு செயல்முறை அவை முழு அமைப்பையும் உருவாக்கக்கூடும் இதன் விளைவாக அவர்கள் இடையில் தொடர்புகொள்வதற்கு தேவைப்படுவோம் சில நேரங்களில் கணக்கீட்டின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு செயல்முறைகள் மூலம் செய்யப்படுகின்றன அவற்றுக்கிடையே சரியான சிங்க்கரனைசேஷன் இருக்க வேண்டும் அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த சிங்க்கரனைசேஷன் பற்றி பார்ப்போம் எனவே இந்த செடியூலிங் உடன் இந்த பகுதியை முடிக்கிறோம் அடுத்து மற்றொரு தலைப்புக்குச் செல்வோம் அது த்ரெட் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பற்றி விவாதிப்போம் இந்த த்ரெட் அடிப்படையில் இது செயல்முறையின் மாறுபாடு இது செயல்முறை போல விரிவாக இல்லை என்பதைக் காண்போம் எனவே வெவ்வேறு செயல்முறைகளில் செய்கிற கணக்கீடு பல மடங்கு ஒத்ததாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக வெப் ப்ரௌசிங் என்று சொல்வது போல அது சில சர்வரை தொடர்புகொள்கிறது மேலும் வெவ்வேறு இடங்களிலிருந்து அணுகும் 10 வெவ்வேறு நபர்கள் இருக்கலாம் அவர்கள் அனைவரும் ஒரு சர்வரை அணுக முயற்சிக்கிறார்கள் சர்வரைப் பொருத்தவரை இது 10 வெவ்வேறு கிளையன்ட்களிடமிருந்து கோரிக்கையைப் பெறுகிறது மேலும் அவற்றைச் செயலாக்க முயற்சிக்கிறது இந்த வகை சூழ்நிலையை கையாள்வதற்கான ஒரு வழி என்னவென்றால் இந்த கிளையன்ட் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக தீர்க்க உருவாக்குகிறீர்கள் ஆனால் அந்த வகையில் போதுமான கவனிப்பு கிடைக்கவில்லை சில கிளையன்ட் கோரிக்கைகளுக்கான பதில் மெதுவாக இருக்கலாம் அதை விரைவாகச் செய்ய விரும்புகிறீர்கள் அதை விரைவாகச் செய்ய வேண்டியது என்னவென்றால் பல செயல்முறைகளை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு கிளையன்ட் கோரிக்கையும் வரும் ஒரு செயல்முறையை உருவாக்குகிறோம் அந்த செயல்முறை அந்த குறிப்பிட்ட கோரிக்கையை கவனித்துக்கொள்கிறது இப்போது இந்த வகை சூழ்நிலையில் உள்ள சிரமம் என்னவென்றால் ஒரு செயல்முறை கிடைத்த போதெல்லாம் இந்த குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவு கிடைத்துவிட்டது ஆனால் அது பெரும்பாலும் மிகவும் கனமாகிவிடும் மேலும் வெவ்வேறு பயன்பாட்டில் அதைப் பார்ப்போம் எனவே இவற்றுக்கு இடையேயான வேறுபாடு செயல்முறைகள் தேவையில்லை விரிவுரைகளின் இந்த பகுதியில் த்ரெட்கள் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய கருத்தை கவனிப்போம் இது இந்த செயல்பாட்டை மிகவும் எளிமையாக்குகிறது மேலும் இது பல திட்டங்களை உருவாக்க உதவும் முக்கிய சூழல் அங்கு பல மேற்கோள்கள் உள்ளன அவை வெவ்வேறு வேலைகளை எடுக்கலாம் ஒட்டுமொத்தமாக மறைக்கப் போகும் தலைப்புகளில் என்ன இருக்கிறது என்பது முதலில் என்னென்ன த்ரெட்கள் போன்றவற்றைப் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தைக் கொண்டிருப்போம் மல்டிகோர் புரோகிராமிங் பற்றி பேசுவோம் பின்னர் மல்டித்ரெடிங் மாதிரிகள் பற்றி பேசுவோம் இந்த CPU சிப்ஸ்களைப் போலவே இப்போது தெரிந்திருக்கும் அவற்றில் பல கோர்கள் கிடைத்துள்ளன செயலி சிப் 8 வெவ்வேறு கோர்கள் கிடைத்தது ஒரு OS வடிவமைப்பாளர் செய்ய முடியவில்லை என்றால் அந்த 8 வெவ்வேறு குறியீடுகளையோ 8 வெவ்வேறு நடவடிக்கைகளை வைக்க முடியும் OS க்கு 8 வெவ்வேறு இணை பணிகளை உருவாக்கி அவற்றை இந்த 8 மையங்களில் வைக்க முடியாவிட்டால் இறுதியில் அது ஒரு தொடர்ச்சியான ஒன்றாகும் செயல்திறன் வாரியாக எந்த வித்தியாசத்தையும் காணவில்லை இது வன்பொருள் கிடைப்பது மட்டுமல்ல அந்த வன்பொருளை சரியான முறையில் சுரண்டுவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் பொறுப்பாகும் எனவே இந்த த்ரெடிங் கருத்து அந்த சுரண்டலைச் செய்ய உதவும் மல்டித்ரெடிங் மாதிரிகள் பற்றி பேசுவோம் இந்த பல த்ரெட்களுக்கு அவை எவ்வாறு ஒருவருக்கொருவர் தொடர்புடையவை என்பது போன்ற பல்வேறு வகையான மாதிரிகள் இருக்கலாம் இப்போது இந்த த்ரெட் அடிப்படையிலான நிரலாக்கத்தை எளிதாக்குவதற்கு பல த்ரெட்கள் உள்ளன ஆனால் த்ரெட்கள் எப்படி இருக்கும் ஒரு த்ரெட் லைப்ரரிலிருந்து பெறும் அத்தியாவசிய அம்சங்கள் என்ன என்பது போன்ற ஒரு பார்வை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட லைப்ரரியை ஆராய்ந்தால் அந்த அம்சங்களைக் கவனித்து அவற்றைப் பயன்படுத்தத் தொடங்கலாம் தானாகவே த்ரெட்டிங் ஏற்படுவது போன்ற சில மறைமுக வர்த்தகம் உள்ளன பின்னர் சில த்ரெட்டிங் சிக்கல்கள் கிடைத்துள்ளன இதன்மூலம் ஒன்றன் பின் ஒன்றாக விவாதிப்போம் இந்த த்ரெடிங்கிற்கு ஏன் செல்ல வேண்டும் பெரும்பாலான நவீன பயன்பாடுகள் மல்டித்ரெட் செய்யப்பட்டவை ஒரு வெப் சர்வர் கிடைத்துள்ளது இந்த வெப் சர்வர் பல கிளையன்ட் கோரிக்கைகளை பெற்றுள்ளோம் இந்த கிளையன்ட் இந்த வெப் சர்வரிலிருந்து சில தகவல்களை அணுக முயற்சிக்கின்றன அவர்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கிளையன்ட் கோரிக்கையானது அவர்கள் தகவலின் சில பகுதியை அணுக முயற்சிக்கிறார்கள் அங்கு இந்த சக தகவல் வேறு சில பகுதிகளை அணுக முயற்சிக்கிறது ஆனால் அது அனைத்தையும் அணுகும் வெப் சர்வரால் வழங்கப்படும் சில சேவைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இங்கே வைத்திருக்கும் குறியீட்டையும் இங்கே உள்ள குறியீட்டையும் பார்த்தால் அவர்களுக்கு இடையே நிறைய ஒற்றுமைகள் உள்ளன ஏனெனில் இறுதியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது வெப் சர்வரிலிருந்து கோருகிறது ஒரு டேட்டாபேஸ் சேவையகம் கிடைத்திருந்தால் செயல்பாடுகளின் வகை டேட்டாபேஸ் இல் உள்ள சில பதிவுகளை அணுகி அவற்றை மாற்றியமைக்கலாம் இப்போது வரும் இந்த கேள்விகள் அனைத்தும் மீண்டும் ஒத்த கட்டமைப்பைக் கொண்டுள்ளன அதாவது டேட்டாபேஸ் இல் சில பதிவுகளை அணுக முயற்சிக்கிறார்கள் பின்னர் டேட்டாபேஸ் இல் சில மாற்றங்களைச் செய்ய முயற்சிக்கிறார்கள் இந்த வழியில் இந்த அமைப்பு மிகவும் ஒத்திருக்கிறது இப்போது அதனால்தான் பெரும்பாலான நவீன பயன்பாடுகள் பல திரிக்கப்பட்டவை என்று கூறப்படுகிறது இந்த மற்றொரு உதாரணத்தை இங்கு பெற்றுள்ளோம் அவை ஒரு பயன்பாட்டுடன் இயங்கும் பயன்பாட்டிற்கு பல த்ரெட் கிடைத்துள்ளது மேலும் இந்த த்ரெட் இணையாக செய்யப்படும் எனவே ஒரு பொதுவான உதாரணம் இது போன்றதாக இருக்கலாம் பயன்பாடுகளுடன் பல பணிகளை பெற்றுள்ளோம் தனித்தனி த்ரெட்களால் செயல்படுத்த முடியும் இது போன்ற சில பயன்பாடுகளை கொண்டிருக்கலாம் இது காட்சியைப் புதுப்பிக்கிறது டேட்டாவைப் பெறுகிறது அது எங்கிருந்தாலும் இணையத்திலிருந்து இருக்கலாம் பின்னர் அது சில எழுத்துச் சரிபார்ப்புகளைச் செய்து நெட்வொர்க் கோரிக்கைக்கு பதிலளிக்கும் இந்த 4 சேவைகளை செய்கிற ஒரு பயன்பாட்டில் இருக்கலாம் இப்போது இந்த 4 சேவைகளும் அவை இணையாக செல்ல முடியும் என்று காண்கிறீர்கள் இந்த எல்லாவற்றையும் செய்யும் ஒரு குறியீட்டை எழுதினால் குறியீடு மிகவும் விகாரமாக மாறும் அதற்கு பதிலாக வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு வெவ்வேறு குறியீடுகளை வடிவமைக்கிறோம் இது வெவ்வேறு பணிகளுக்கு அனைத்தும் ஒரே பயன்பாட்டின் ஒரு பகுதியாகும் ஆனால் அவற்றின் பணிகள் வேறுபட்டவை இதன் விளைவாக என்ன நடக்கும் என்பது இந்த சக நபர் செய்யும் தனிப்பட்ட செயல்பாட்டை ஆராய்ந்தால் இது இதிலிருந்து வேறுபட்டது ஆனால் பல அவற்றில் முக்கிய பகுதியும் ஒரே மாதிரியாக இருக்கலாம் ஏனென்றால் அவை ஒரே டேட்டா கூறுகளை அணுகுகின்றன மேலும் அவை ஒரே டேட்டா கூறுகளை மாற்றியமைக்கின்றன அந்த வழியில் எதிர்கொள்ளும் டேட்டா எதுவாக இருந்தாலும் இந்த எழுத்துப்பிழை சரிபார்ப்பு தொகுதி டேட்டாத் தொகுப்புகளில் செயல்படுகிறது அதை தனித்தனியாக செய்தால் இரண்டு வெவ்வேறு செயல்முறைகளை உருவாக்கினால் இந்த டேட்டாவை P1 ஆல் செய்யப்படுகிறது மற்றும் எழுத்துப்பிழை சரிபார்ப்பு P2 ஆல் செய்யப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது P1 மற்றும் P2 க்கு இடையில் P1 மற்றும் P2 க்கு இடையில் பேரெண்ட் சைல்ட் உறவு இருந்தாலும் அவை டேட்டா பிரிவை பகிர்ந்து கொள்ளவில்லை என்று கூறுகின்றன P1 எதிர்கொள்ளும் எதுவாக இருந்தாலும் P2 க்கு தெரியாது P2 க்குத் தெரியப்படுத்துவதற்காக அவற்றை பகிரப்பட்ட நினைவகத்தில் வைக்க வேண்டும் அங்கிருந்து இந்த P1 மற்றும் P2 மட்டுமே அவற்றைக் காண முடியும் மற்றும் பகிர்ந்த நினைவகம் அளவோடு வரையறுக்கப்பட்டுள்ளது பகிரப்பட்ட நினைவகத்தின் குறைந்த அளவு இருக்கும் அத்தகைய அமைப்பில் வடிவமைப்பு சிக்கலானதாக மாறும் ஏதாவது செய்ய முடிந்தால் டேட்டா பிரிவு P1 எதுவாக இருந்தாலும் P2 உடன் பொதுவானது மற்றும் P1 எந்த மாற்றத்தை செய்கிறது என்று P2 க்கு தெரியும் மற்றும் பி 1 என்ன செய்தாலும் பி 1 க்கு தெரியும் எனவே இப்படித்தான் இது வடிவமைக்கப்பட்டது இது அடிப்படையில் இந்த த்ரெட்டிங் பின்னால் உள்ள யோசனை தனித்தனி செயல்பாடுகளுக்கு வித்தியாசமாகச் செய்வதற்கு தனித்தனி த்ரெட்கள் இருக்கும் ஆனால் அவற்றுக்கிடையே நிறைய பகிர்வு இருக்கும் இதுதான் செய்ய முயற்சித்த அறிக்கையை உண்மையில் சுருக்கமாகக் கூறுகிறது இந்த செயல்முறை உருவாக்கம் ஹெவிவெயிட் ஏனென்றால் ஒரு செயல்முறையை உருவாக்க விரும்பினால் அந்த செயல்முறைக்கு குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பகுதியை உருவாக்கப்பட வேண்டும் பின்னர் எந்த குறியீட்டை இயக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதன்பிறகு சில ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பைப் பயன்படுத்த வேண்டும் அதன்பிறகு இந்தச் செயலைச் செய்வதற்கு சில சரியான கணினி அழைப்பு இருக்க வேண்டும் மேலும் இது செயல்முறை அட்டவணையை புதுப்பிக்க வேண்டியிருப்பதால் PCBயை உருவாக்க வேண்டும் அந்த வகையில் இது ஒரு கனமான விஷயமாக மாறும் மேலும் கனமாக இருப்பதில் சிரமம் என்னவென்றால் செயல்முறைகளுக்கு இடையில் மாற விரும்பினால் அது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் கணினியின் அனைத்து செயல்திறனும் குறைவாக இருக்கும் மறுபுறம் இந்த த்ரெட் அதைப் பார்க்கும் அவை ஒரு புதிய த்ரெட் உருவாக்குவதற்கு அதிக வேலை இல்லாத அளவுக்கு ஒரு பாணியில் வரையறுக்கப்பட்டுள்ளன இது லைட்வெயிட் என்று அழைக்கப்படுகிறது இது எப்படி லைட்வெயிட் என்று பார்ப்போம் இப்போது இது குறியீட்டை எளிதாக்குகிறது இதனால் செயல்திறனை அதிகரிக்க முடியும் கர்னல்கள் பொதுவாக பலதரப்பட்டவை இந்த அறிக்கை எந்தவொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமிலும் தெரிந்ததைப் போலவே வலியுறுத்த விரும்புகிறேன் அதை இரண்டு தோற்றங்களாகப் பிரிக்கலாம் என்று கூறலாம் ஒன்று பயனர் இடம் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று கர்னல் இடைவெளி என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது கர்னல் இடத்தில் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் பயனுள்ள முக்கியமான டேட்டா கட்டமைப்புகள் மற்றும் நடைமுறைகள் கிடைத்துள்ளன சில கணினி சேவை தேவைப்படும்போதெல்லாம் அது ஒரு கணினி அழைப்பைச் செய்ய வேண்டும் இந்த கணினி அழைப்பின் மூலம் நிரல் பயனர் இடத்திலிருந்து கர்னல் இடத்திற்குச் சென்று கர்னல் பயன்முறையில் இயக்கத் தொடங்குகிறது எடுத்துக்காட்டாக x y z போன்ற கணக்கீட்டைச் செய்யும்போது கணக்கீட்டின் எளிய எண்கணித தர்க்கம் அச்சிட வேண்டும் என்றால் IO சாதனத்தை அணுக வேண்டும் இதன் விளைவாக கர்னல் செயல்பாட்டுக்குச் செல்லும் அல்லது ஒரு புதிய செயல்முறையை உருவாக்க முயற்சிக்கும்போதெல்லாம் அது கர்னல் செயல்பாட்டு முறைக்குச் செல்லும் இப்போது இந்த கர்னலில் ஒரே ஒரு த்ரெட் மட்டுமே கிடைத்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எந்தவொரு செயல்முறையும் ஒரு கணினி சேவையைப் பெற விரும்புகிறது இது செயல்பாட்டைச் செய்வதற்கு இந்த குறிப்பிட்ட த்ரெட்டை பயன்படுத்தும் கணினியில் பல செயல்முறைகள் அல்லது பல பயனர்கள் இருந்தால் அவர்கள் ஒரு கணினி அழைப்பை மேற்கொள்ளும்போதெல்லாம் அவர்களில் ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் மற்றவர்கள் தடுக்கப்படுவார்கள் இது மிகவும் கடுமையான சிக்கலாகும் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட பயனர்களுடன் தொடர்புடைய கணினி அழைப்பை இயக்கும்போது OS காரணமாக ஒரு பிழை ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இந்த பயனரின் காரணமாக இந்த அழைப்பை இது செய்ததாக இருக்கலாம் அழைப்பு தோல்வியடையக்கூடும் மற்றும் பல விஷயங்கள் நடக்கலாம் இதை எடுத்துக்கொள்கிறோம் இது கர்னல் இடத்தில் ஒரு ஒற்றை த்ரெட்டைப் பெற்றுள்ள சூழ்நிலையை கவனத்தில் எடுத்துக்கொள்வதோடு கணினி அழைப்பை செய்ய விரும்பும் அனைத்து பயனர்களின் செயல்முறைகளும் இந்த குறிப்பிட்ட த்ரெட்டைப் பயன்படுத்துகின்றன அந்த வகை வடிவமைப்பு சிங்கிள் த்ரெட்டட் கர்னல் என அழைக்கப்படுகிறது இப்போது வடிவமைக்கப்பட்ட ஆரம்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் இந்த இயல்பான சிங்கிள் த்ரெட்டட் கர்னலாக இருந்தன கர்னலுக்குள் ஒரே ஒரு த்ரெட் மட்டுமே இருப்பதால் இதன் பல சிக்கல்கள் சிங்க்கரனைசேஷன் மற்றும் முரண்பாடு ஆகியவை தீர்க்கப்படுகின்றன ஆனால் சிங்கிள் த்ரெட்டட் கர்னலுடன் எதிர்கொள்ளும் சிரமம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை பெற முடியாது ஒரு பயனர் ஒரு ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பை மற்றும் ஒரு பயனர் ஒரு புதிய செயல்முறையை உருவாக்க விரும்புகிறார் என்றும் ஒரு பயனர் மாற்ற முயற்சிக்கிறார் மற்றொரு நிரல் அச்சுப்பொறி மூலமான அச்சுப்பொறி டேட்டாவை அணுகுவதன் மூலம் அச்சிட முயற்சிக்கிறது இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் தொடரச் செய்வதில் எந்தத் தீங்கும் இல்லை ஆனால் ஒரே ஒரு த்ரெட் மட்டுமே கிடைப்பதால் செயல்முறைகளில் ஒன்று மட்டுமே அனுமதிக்கப்படும் இது முடிக்கும் வரை மற்றொன்று தடுக்கப்படும் அந்த வகையில் கணினி செயல்திறன் குறைவாக இருக்கும் ஆனால் புள்ளி என்னவென்றால் பல த்ரெட்களை அனுமதித்தால் ஒரு ஃபோர்க்கை இயக்கும் ஒரு செயல்முறை P1 கிடைத்ததாக வைத்துக்கொண்டால் ஒரு செயல்முறை P2 இது ஒரு ஃபோர்க்கை இயக்குகிறது இப்போது இது செய்யப்படும்போதெல்லாம் P1 மற்றும் P2 இரண்டையும் கர்னல் பயன்முறையில் வந்து இயக்கத் தொடங்கினால் இவை இரண்டும் இதைச் செயல்படுத்தும் ஒரு பகுதியாக செயல்முறை அட்டவணை எனப்படும் ஒன்றை அணுக முயற்சிப்பார்கள் அவர்கள் செயல்முறை அட்டவணையையும் இந்த செயல்முறை அட்டவணை புதுப்பித்தலையும் அணுக முயற்சிப்பார்கள் இந்த புதுப்பிப்பு சீரற்றதாக மாறக்கூடும் இது செயல்முறை P1 ஆல் எழுதப்பட்டிருக்கும் மற்றும் செயல்முறை P2 மறுபடியும் எழுதப்படும் இந்த சிங்க்கரனைசேஷன் கட்டுப்பாட்டுக்குச் செல்லும்போது இது இன்னும் தெளிவாக இருக்கும் அத்தியாயம் ஆனால் ஏதேனும் பகிரப்பட்ட ஆதாரங்கள் கிடைத்தாலும் பல செயல்முறைகள் அவற்றை மாற்ற முயற்சிக்கின்றன அவை சிரமத்தை உருவாக்குகின்றன ஒரே நேரத்தில் ஒரு செயல்முறையை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் ஆனால் சிங்கிள் த்ரெட்டட் கர்னல் ஒரு நன்மையை பெற்றுள்ளது ஏனெனில் ஒரு செயல்முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் அல்லது கர்னலுக்குள் ஒரு த்ரெட் மட்டுமே அனுமதிக்கப்படும் சிங்க்கரனைசேஷன் சிக்கல்கள் தீர்க்கப்படுகின்றன ஆனால் இது ஒரு செயல்திறன் மோசமாக இருக்கும் மல்டித்ரெட் செய்யப்பட்ட கர்னல் பல த்ரெட்கள் கர்னல் பயன்முறையில் இருக்கக்கூடும் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த வடிவமைப்பு மிகவும் சிக்கலானதாகிவிடும் ஏனெனில் சில பாதுகாப்பு இருக்க வேண்டும் எப்படியாவது இதுபோன்ற பல பகிரப்பட்ட ரிசோர்ஸ் இருந்தால் இந்த செயல்முறை அட்டவணையை ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்முறைகள் அல்லது ஒரே நேரத்தில் மூன்றில் ஒரு பங்குக்கு மேல் அணுகவில்லை என்பதை எப்படியாவது உறுதிப்படுத்த வேண்டும் இதேபோல் வேறொரு அட்டவணை இருந்தால் அது கணினியில் உள்ள அனைத்து திறந்த கோப்புகளையும் நினைவில் வைத்திருக்கும் கோப்பு அட்டவணை என்று கூறுகிறது இரண்டு செயல்முறைகள் என்றால் அவர்கள் திறந்த முயற்சி அதனால் கோப்புகளை அங்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரே நேரத்தில் இந்த கோப்பு அட்டவணையை மாற்ற அனுமதி இல்லை இந்த தனிப்பட்ட டேட்டா கட்டமைப்புகள் அல்லது தனிப்பட்ட அட்டவணையில் ஒவ்வொன்றையும் சுற்றி பாதுகாப்பு இருக்க வேண்டும் அந்த உருவாக்கம் கடினமானது மற்றும் பலதரப்பட்ட கர்னல் வடிவமைப்புகளுடன் இது கவனிக்கப்படுகிறது மற்றும் இன்று உள்ள பெரும்பாலான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் மல்டித்ரெட் செய்யப்பட்ட கர்னலைக் கொண்டுள்ளன இந்த மல்டித்ரெட் செய்யப்பட்ட கர்னல் நிலைமையை மேலும் விரிவாக ஆராய்வோம் மற்றும் த்ரெடிங் விஷயத்தில் பயனர் நிலை மற்றும் கர்னல் நிலைக்கு இடையில் மேப்பிங் எவ்வாறு செய்யப்படுகிறது எனவே அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம்